எனவே இப்போது இந்த ரேடார் கிராஸ் செக்க்ஷன் வரையறுப்பதற்கான சில நிலையான டெர்மினோலாஜியில் இறங்குவோம் எனவே முதலில் மிகவும் வரையறுக்கப்பட்ட அதற்கான குறியீட்டு இருப்பு பொதுவாக சிக்மா மற்றும் அதனால் என்ன 2D மற்றும் 3D இல் வெவ்வேறு வரையறைகள் உள்ளன மற்றும் வரையறைகள் மிகவும் இன்ட்யூடிவ் ஆக உள்ளன அது என்ன சொல்கிறது எனவே கவனிப்பு புள்ளி மிகவும் தொலைவில் உள்ளது அவ்வாறு கவனிக்கப்பட்ட பீல்ட் E z2r ஆகும் எனவே இங்கே ஒரு காணாமல் போன அடைப்பு உள்ளது அவை சில புள்ளிகளில் இன்சிடென்ட் பீல்ட் ஆல் இயல்பாக்கப்பட்டன இங்கே ஒரு 2πr இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் மற்றும் நாம் ஏன் இங்கே 2πr க்கு வருகின்றோம் அது இங்கே முடிந்துவிட்டது எனவே நான் சொல்கிறேன் இந்த வகை மிகவும் எளிதானது எனவே இது போன்ற ஒரு விமானம் என்னிடம் உள்ளது சரி மற்றும் நான் இங்கே எங்காவது r தொலைவில் நின்று இருக்கின்றேன் என்று சொல்லலாம் இது தோற்றத்திலிருந்து இருந்து r தொலைவு இது தான் r ன் மதிப்பு இது தான் வெக்டர் 2D விஷயத்தில் இது தான் வரையறை 3D விஷயத்தில் இது தான் வரையறை எனக்கு இங்கே ஒரு அடைப்புக்குறி இல்லை உள்ளே ஒரு 2πr ம் மற்றும் என்னிடம் ஒரு 4r 2 உள்ளது ஆனால் தொலைவில் உள்ள பீல்ட் கண்டுபிடிக்க யோசனை அதே தான் எனவே தொலைவில் உள்ள இந்த பீல்ட் தொலைதூர பீல்ட் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே இது தொலைதூர பீல்ட் ஒரு கட்டத்தில் இன்சிடென்ட் பீல்ட் ன் இன்டென்சிட்டியால் நார்மலைய்ஸ்ட் செய்யப்பட்ட மற்றும் மிகவும் எளிதான புள்ளி தோற்றம் ஆகும் இப்போது எனவே ரேடார் உலகில் இரண்டு வெவ்வேறு வகையான அளவுகள் உள்ளன மற்றும் அவைகள் கணக்கிடப்படுகின்றன எனவே நான் இங்கே வரைந்த இந்த எடுத்துக்காட்டுடன் ஒட்டிக்கொள்வோம் இது இங்கே ஒரு ஆண்டெனா என்று சொல்லலாம் இது விமானப் போக்குவரத்துக் கட்டுப்பாடு என்பது உங்களுக்குத் தெரியும் என்றும் சொல்லலாம் இது இங்கே மற்றொரு விமான போக்குவரத்து கட்டுப்பாடு எனவே அவர்கள் இருவருக்கும் ரேடார்கள் உள்ளன எனவே முதல் பையன் இதுபோன்ற ஒரு வேவ்களை விமானத்திற்கு அனுப்புகிறான்மற்றும் இந்த விமானம் எப்போது ரேடார் வேவ் விமானத்தின் மீது விழுகிறதோ அப்போது அது எந்த திசையில் பிரதிபலிக்கும் மாணவர் அதே திசை ஒரு பதில் ஒரே திசை மாணவர் இது சார்ந்துள்ளது இது சர்பேஸ் யை பொறுத்தது மாணவர் சரி சரி ஆனால் ஒரு பொதுவான விமானம் அல்லது ஒரு பொதுக் கப்பல் கொடுக்கப்பட்டால் வேவ் எந்த திசையில் ஸ்கேட்டர்டு செய்யப்படுகிறது பொதுவானது என்னவென்றால் இது ஒரு பொது அறிவு கேள்வி மாணவர் அது மீண்டும் திரும்பி வர வேண்டும் நானும் மீண்டும் திரும்பி வருகின்றேன் அது ஒரு பதில் வேறு ஏதேனும்ப தில் உங்களிடம் இருக்கின்றதா மாணவர் அப்பால் இது எல்லா இடங்களுக்கும் செல்லும் ஏன் பொருளின் வடிவத்தைப் பொறுத்து இது உள்ளது சரி ஒரு குறிப்பிட்ட வழியில் ஆங்கிள் செய்யப்பட்ட சில அம்சங்கள் இருந்தால் அதே நேரத்தில் வேவ் வெளியேறும் எனவே இந்த திசையில் ஏதேனும் வேவ் இருக்குமா இருக்கலாம் சிந்திப்பதால் அதன் ரேடார் ஸ்பாட் அளவு தாக்கும்போது டைல் பிங்கர் கூறுவதை போல் ஏதோ சில மாறுபாடு ஏற்படலாம் அது அடிப்படையில் எல்லா திசைகளுக்கும் செல்லலாம் அதனால் ஸ்கேட்டர்டு பீல்ட் எனர்ஜி எல்லா இடங்களுக்கும் செல்கிறது 2D இல் அது 2pi மேல் 3D இல் 4 முழுவதுக்கும் செல்கிறது என்று நீங்கள் சொல்ல முடியும் ஆனால் உங்களிடம் திரும்பி வருவது என்ன எனவே இரண்டு வெவ்வேறு இமேஜிங் முறைகள் உள்ளன எனவே மோனோஸ்டேடிக் என்றால் ஒரே நிலையில் உள்ள டிரான்ஸ்மிட்டர் மற்றும் ரிசீவர் அந்த அதாவது இந்த விமானப் போக்குவரத்துக் கட்டுப்பாட்டாளர் ஒரு வேவ் யை அனுப்புகிறார் பொருள் இங்கே முடிந்துவிட்டது அதை பொருள் என்று அழைப்போம் இந்த ரிசீவர் வெளிப்படையாக ஏனென்றால் அந்த நிலையில் அது நின்றால் மட்டுமே அது கிடைக்கும் அதற்கு வருவதை சேகரிக்கிறது எனவே நடக்கும் எல்லாவற்றிற்கும் அது என்னவாகும் அது தொலைந்துவிட்டது எனவே இது ஒரு மோனோஸ்டேடிக் மோனோ என்று அழைக்கப்படுகிறது நிலையான மோனோ என்றால் ஒன்றே ஒன்று எனவே ஒரே இடத்தில் ஒரு டிரான்ஸ்மிட்டர் மற்றும் ரிசீவர் உள்ளது எனவே இது ஒரு மோனோஸ்டேடிக் ரேடார் அதற்கான மற்ற டெர்ம் பற்றி நான் என்ன சொல்கின்றேன் என்றால் மற்ற வகையான இமேஜிங் பை ஸ்டேட்டிக் என்ற பொருள் இயல்பானது அங்கு நான் இங்கு மேலே இழுத்ததைப் போல நீங்கள் வைத்திருக்க முடியும் எனவே ஒரு டிரான்ஸ்மிட்டர் பொருள் இங்கே உள்ளது மற்றொரு ரிசீவரையும் இங்கேயே சொல்லலாம் எனவே எனக்கு Tx உள்ளது மற்றும் Rx வேறு ஆம் நல்ல பிடிப்பு எனவே இது ஸ்கேட்டர்டு ஸ்கொயர்டு ஆக இருக்க கூடாது ஸ்கொயர்டு ஏற்கனவே வெளியே உள்ளது எனவே இது 2D அல்லது 3D தொலைவில் உள்ள ஸ்கேட்டர்டு பீல்ட் ஆ அது தான் கேள்வி ஆனால் யோசனை தெளிவாக உள்ளது எனவே இவை நான் உங்களுக்கு வழங்கும் வரையறைகள் மட்டுமே மாணவர் எனவே இது 0 ஆக உள்ளது ஓ இங்கே இன்னொரு எழுத்துப்பிழையும் உள்ளது ஆம் எனவே நீங்கள் கவனிக்கிறீர்கள் r → ∞ RCS இன் வரையறையில் ரிசீவர் இங்கே இந்த ஆங்கிளில் இருக்கும் எனவே இது Rx ஆங்கிள் ஆகும் மற்றும் இது Tx ஆங்கிள் ஆகும் எனவே மோனோஸ்டேடிக் பற்றிய நமது புரிதலை சோதிக்க இது ஒரு நல்ல முறை ஆகும் எனவே மோனோஸ்டேடிக் என்றால் 2D முறையில் என்று பொருள்படும் எனவே இன்சிடென்ட் வேவ் இப்படி வருகிறது என்று சொல்லலாம் எனவே அது செய்யும் ஆங்கிள் என்ன இதைத் θ ல் இருந்து தொடருவோம் என்று சொல்லலாம் இப்போது அது ரேடாரிலிருந்து மீண்டும் பிரதிபலிக்கிறது அது எந்த திசையில் செல்கிறது திசை தலைகீழானது எனவே தலைகீழ் திசை இது இப்படி இருக்கும் எனவே அது ஆங்கிளை என்ன செய்யும் இது ஆங்கிள் ஆகும் இது தீட்டாவை உருவாக்கும் இதை ஸ்கேட்டர்டு ஆங்கிள் என்று அழைப்போம் எனவே i மற்றும் s இடையே ஒரு உறவு உள்ளது நான் அதை i s என எழுத முடியுமா எனவே s இது தான் நான் RCS வரையறையின் ரிசீவர் பகுதிக்கு ரிசீவர் ஆங்கிளில் இங்கே செருகப்படும் எனவே ஒரு மோனோஸ்டேடிக் வழக்கில் அது ஏற்கனவே நிலையானதாக செய்யப்பட்டது எனக்கு தீட்டா உள்ளது i மற்றும் i அவை RCS ஆங்கிளுக்கான 2 வாதங்கள் இதேபோல் 3D வழக்கில் θ மற்றும் π பற்றி நான் சிந்திக்க வேண்டும் எனவே இது வரையறை மட்டுமே எனவே இங்கே மிகவும் சிக்கலான எதுவும் இருக்கக்கூடாது இப்போது சில விவரங்களுக்குள் செல்வோம் இப்போது நாம் எடுக்கக்கூடிய விவரங்கள் சர்பேஸ் இன்டெக்ரேல் அல்லது வால்யூம் இன்டெக்ரேல் அணுகுமுறையாக இருந்தாலும் பரவாயில்லை எனவே நான் வால்யூம் இன்டெக்ரேல் அணுகுமுறையை எடுத்துக் கொண்டால் இது தூரத்தில் காணப்படும் பீல்ட் r' r ′ பொதுவான தூரம் இதுதான் என்னிடம் உள்ளது இப்போது உங்களிடம் உள்ளவர்கள் திட்டமிடப்பட்ட இந்த பெசல் செயல்பாடுகளையும் ஹான்கல் ஹாங்கல் செயல்பாடுகள் பற்றியும் அறிந்து கொள்வார்கள் மதிப்பீடு செய்ய ஹாங்கல் செயல்பாடு அல்லது பெசல் செயல்பாடு சற்று விலையுயர்ந்த செயல்பாடு ஆகும் நீங்கள் கேட்கும்போது பெசெல் செயல்பாட்டை ஹான்கெல் செயல்பாட்டை கணக்கிடுவதற்கு MATLAB ல் ஒரு உள் கணக்கீடு செய்ய வேண்டும் அந்த எண்ணை உங்களுக்கு வழங்குவதற்கான கணினி கணக்கீடு கேட்பது போல் அது இல்லை x2 அல்லது 2 x என்பது போல் ஆகும் இப்போது மக்கள் விமானத்தின் RCS கணக்கிடத் தொடங்கும்போது அவர்கள் ஒரே ஆங்கிளில் RCS இன் மதிப்பை கணக்கிட விரும்பவில்லை பொதுவாக நாங்கள் ஒட்டுமொத்த நடத்தையையும் என்ன என்பதை அறிய விரும்புகிறோம் எனவே 2D இல் RCS ஐ முழுவதுமாக 2π ரேடியன்கள் கணக்கிட நீங்கள் விரும்புவீர்கள் எனவே நீங்கள் பல்வேறு பல்வேறு நிலைகளில் உங்கள் ரிசீவரை வைத்து r ′ கணக்கிட வேண்டும் மற்றும் அந்த இடத்தில் ஸ்கேட்டர்டு பீல்ட் என்னவென்று கணக்கிட வேண்டும் எனவே நாம் பயன்படுத்தக்கூடிய சில தோராயங்கள் உள்ளன RCS வரையறை r → ∞ என்பதை நினைவில் கொள்க இப்போது கிரீன்ஸ் பங்க்ஷனில் Green's function ஆரம்பத்தில் இந்த தோராயத்தை நாம் மிகப் பெரிய x க்கு உண்மையில் கண்டோம் அந்த ஹான்கெல் செயல்பாடு இது போல இருக்கும் இது 2D இல் பிளேன் வேவ் போல ஆனது ஏனெனில் ஒரு e jkρ உள்ளது இதுவும் எங்களுக்கு உதவியது உள்வரும் அல்லது வெளிச்செல்லும் 2 வேவ்களில் ஒன்றை சரி செய்ய நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் என் டைம் கன்வென்சன் e jt எனது அடையாளம் இதனுடன் இணைந்து எனக்கு வெளிப்புறம் வேவ் ட்ராவெல்லிங் jt கிடைத்தது எனவே இந்த வெளிப்பாட்டை இப்போது நாம் பார்த்திருக்கிறோம் சவால்களைப் பார்க்க முயற்சிக்கவும் ஹான்கல் செயல்பாட்டின் இந்த பொதுவான வடிவத்தை நான் எடுத்துக் கொள்கிறேன் இதை இங்கே உள்ளே வைக்கவும் ஒவ்வொரு முறையும் எனது ரிசீவர் நிலையை r ப்ரைம்க்கு மாற்றும்போது என்ன நடக்கும் என்பதை நான் இந்த ஹாங்கல் செயல்பாட்டை மதிப்பீடு செய்ய வேண்டும் வெளிப்படையாக சரி அதற்கான கூடுதல் தகவல்களை நான் உங்களுக்கு தருகிறேன் சற்று விலையுயர்ந்த செயல்பாடு எனவே அதைச் செய்வதற்கான செலவைக் குறைக்க இதைப் பயன்படுத்த வேண்டும் தோராயமான வடிவம் இது பெரியது மற்றும் பெரிய ரோவுக்குச் செல்லும்போது இது துல்லியமானது எனவே இங்கே ரோ ஒய் வெறுமனே இந்த தூரம் r r' எனவே நான் இந்த வெளிப்பாட்டை மீண்டும் செருகினால் ஹான்கல் செயல்பாட்டை மதிப்பீடு செய்வதைவிட இது மிகவும் மலிவானது என்பதை மதிப்பிடுவதற்கு எனக்கு உதவும் ஏனெனில் இது ஒரு எக்ஸ்போனின்ஷியல் மற்றும் இது ரூட் ரோ மூலம் வகுக்கப்படுகிறது எனவே இது உண்மையான இழப்பு இல்லாமல் மிகவும் துல்லியமான கணக்கீட்டு திறன் கொண்டதாக இருக்கப்போகிறது எனவே இப்போது உங்களால் ஒன்றைக் காண முடியும் இது 2D யில் இருந்தது 3D இல் இது எங்கள் கிரீன்ஸ் பங்க்ஷன் Greens function தோராயங்கள் எதுவும் இதில் இல்லை எனவே உங்கள் RCS இன் வரையறைக்கு இப்போது திரும்பிச் சென்றால் எனவே இங்கே ஒரு 2πr உள்ளது மற்றும் இந்த முதல் டெர்ம் இங்கே ஸ்கேட்டர்ட் செய்யப்பட்டுள்ளது எனவே நான் இதை வரிசைப்படுத்தினால் இதை √ρ என்று கற்பனை செய்யலாம் இந்த இன்டெக்ரேல் ஆஃப்ரோக்ஸிமேட்லியில் நான் வரப்போகிறேன் எப்போது நான் ஸ்கொயர் செய்தாலும் எனக்கு என்ன கிடைக்கும் நான் ρ மற்றும் ρ பெறுவேன் இதன் விளைவாக இந்த r உடன் ரத்து செய்வது இதன் விளைவாக நாம் பெறுவது RCS அது இருக்கும் தூரத்திலிருந்து சுயாதீனமாக உள்ளது நான் அதை சார்ந்து இல்லை அது அதன் மதிப்பைப் பொறுத்து 1 கிலோமீட்டர் அல்லது 2 கிலோமீட்டர் எனக்கு வெவ்வேறு பதில்கள் கிடைக்கவில்லை இங்கே ஒவ்வொரு முறையும் அந்த தூரம் பகுதி மற்றும் தொகுதியில் இருந்து ரத்து செய்யப்பட்டுள்ளது எனவே RCS இன் வரையறை 2π இதற்குக் காரணம் மற்றும் இங்கே 3D வழக்கில் 1r எனவே சரியாக பேச நினைவில் கொள்ளுங்கள் அதேசமயம் பொருளின் மேல் r செல்கிறது முடிவிலிக்கு முனைகிறது எனவே இந்த டெர்ம் அடிப்படையில் இங்குள்ள இன்டெக்ரேல் அடையாளத்திலிருந்து தோராயமாக வெளிவரும் எப்பொழுது அது வெளிவருகிறதோ தொகுதியில் எனக்கு ஒரு 1r கிடைக்கிறது நான் ஸ்கொயர் செய்ய வேண்டும் அதன் பின்னர் மோட் ஸ்கொயர் 1R2 எனக்கு கிடைக்கும் இது இங்கே ரத்து செய்யப்படுகிறது எனவே இது உண்மையில் RCS ன் உந்துதலில் வரையறை செய்யப்பட்ட R2 ஏனெனில் நீங்கள் பொருளின் தூரத்தைப் பொறுத்தது கண்டிப்பாக பேசாத ஒரு அளவைப் புகாரளிக்கிறீர்கள் எனவே இது ஒரு விமானத்தின் RCS என்று நீங்கள் கூறும்போது நீங்கள் என்னிடம் எழுத சொல்லி கேட்க வேண்டியதில்லை எந்த தூரத்திலும் இந்த பொருளை வகைப்படுத்துவதற்கான ஒரு உலகளாவிய வழி போன்றது மறுபுறம் நான் இதை அகற்றியிருந்தால் 2πr அல்லது 2πr2 நான் ஒவ்வொரு முறையும் r மதிப்பு என்னவென்று சொல்ல வேண்டும் மற்றும் நான் RCS இன் வெவ்வேறு மதிப்புகளைப் பெறுவேன் சார்பு நிலையிலிருந்து விடுபடுவதற்கு இதுவும் ஒரு வழியாகும் எனவே ஒரு சிறிய வகையான மேலும் எளிமைப்படுத்தலை நாம் இங்கு செய்ய முடியும் இது மிகவும் பொதுவானது எலெக்ட்ரோமேக்னெட்டிக்ஸின் அப்ராக்க்ஷிமேஷன் எனவே இந்த r மைனஸ் r பிரைம் இதை எவ்வாறு எழுதுவது என்னால் முடியும் இது போன்ற கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் அடிப்படையில் இதை எழுதுங்கள் எனவே நினைவில் கொள்ளுங்கள் இந்த இன்டெக்ரேல் r இங்கே முடிந்தது பொருள் அளவின் சர்பேஸ் ஆப் வால்யூம் மற்றும் r' க்கு மிக தொலைவில் உள்ளது எனவே இதை நான் மேலும் எழுத முடியும் எனவே இதை நான் r' என வைத்துக்கொண்டு இது என் புள்ளி என்று பொருள் என்பதால் இதை நான் மதிப்பீடு செய்கிறேன் அது எங்கோ தொலைவில் உள்ளது RCS r வரையறை டிரெண்டிங்கின் பொருளிலிருந்து மிகவும் தொலைவில் உள்ளது மற்றும் எனது எதோ ஒரு பொருள் ஒன்று இங்கே உள்ளது எனவே இது x′2y′2 அதை கூட்டு மூலதனத்திற்கு சமமாக R ஸ்கொயர்டு யை நான் எடுக்க முடியும் என்று சொல்லலாம் எனவே நான் R2 என இதை எழுதலாம் இப்போது நான் இதை பொதுவானதாக இங்கிருந்து எடுக்க முடியும் அதனால் 2xx′−2yy′ யை Rx2y2 ஆல் வகுக்க அதை R2ஆல் வகுக்க அது a மீண்டும் சொல்லுங்கள் ஆமாம் இது R ஆக இருக்க வேண்டும் மாணவர் கோஆர்டினேட்சிலிருந்து எடுக்கப்பட்டது நாங்கள் R ஐ எடுத்தோம் எனவே இங்கே இந்த டெர்ம் R க்கு சமம் எனவே நான் இங்கே இந்த ஸ்கொயர் ரூட்டில் அடையாளத்திலிருந்து ஒரு R2 யை வெளியே இழுத்தேன் எனவே இந்த R இங்கிருந்து வெளியே வந்தது இந்த வெளிப்பாடு தான் எனக்கு கிடைத்தது இப்போது இந்த விதிமுறைகளிலிருந்து நான் இங்கிருந்து யாரையும் புறக்கணிக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கலாம் அந்த r இங்கே வாழ்கிறது மற்றும் r′ வெளியே வாழ்கிறார் எனவே இந்த 3 டெர்ம்களின் இது ஸ்கொயர்டு டிபெண்டென்ஸ் x மற்றும் y மற்றும் இது x மற்றும் y ஒரு லீனியர் டிபெண்டென்ஸ் எனவே இந்த டெர்ம் உண்மையில் இருக்கும் சிறியது எனவே இதை நான் R என அப்ராக்க்ஷிமேஷனாக மதிப்பிட முடியும் மேலும் இந்த வார்த்தையை நான் புறக்கணிக்க முடியும் மிகச் சிறியது மற்றும் சரியானது எனவே பொதுவான அப்ராக்க்ஷிமேஷன் ஆம்ப்ளிட்யூட் செய்யப்படுகிறது எனவே இந்த ரோ டெர்ம் நான் இங்கு வைத்திருக்கிறேன் இது ரோ பகுதியில் தோன்றுகிறது ஆம்ப்ளிட்யூட் மற்றும் பேஸ் அது சரியாக தோன்றும் 2 இடங்கள் மாணவர் இது ரிசீவருக்குள் செல்ல வேண்டும் ஆம் அதுதான் ரிசீவரின் சரியான இடம் எனவே இது Rx ஆம் ஆம்ப்ளிட்யூட் டெர்ம் க்கு நீ என்ன செய்கிறாய் இதைப் புறக்கணிப்பதை நீங்கள் மேலும் அப்ராக்க்ஷிமேஷன் செய்தால் அந்த டெர்ம் மாறிவிடும் எனவே நீங்கள் R யை சரிக்கு சமமாக மாற்றவும் எனவே நீங்கள் இந்த டெர்ம் யை புறக்கணிக்கிறீர்கள் நீங்கள் ρ யை அப்ராக்க்ஷிமேஷனாக R க்கு சரியாக மாற்றுங்கள் மேலும் டெர்ம் யை ரத்து செய்யுங்கள் பேஸ் டெர்ம் யை ρ ≈ R ஆக எழுதுங்கள் நாம் பைனாமியல் எக்ஸ்பென்ஸனை பயன்படுத்தலாம் நமக்கு a கிடைக்கும் இரட்டையர்கள் ரத்து செய்யப்பட்டனர் எனவே இது மிகவும் பொதுவான அப்ராக்க்ஷிமேஷன் அது பயன்படுத்தப்படுகிறது அது உங்களுக்கு நல்ல துல்லியத்தையும் தருகிறது எனவே இவை அனைத்தையும் செய்வதன் நோக்கம் என்னவென்றால் எப்போது தொடங்குவது என்பது கொஞ்சம் கடினமாகத் தெரிகிறது நீங்கள் அதை செயலிழக்கச் செய்கிறீர்கள் இது அடிப்படையில் இந்த வெளிப்பாட்டை மதிப்பிடுவதை எளிதாக்குவதாகும் அதனால் அதன் பிறகு இதன் உள்ளே தெரியாதவை என்ன இது அப்படியே இருக்கும் χ r மற்றும் φr உங்களிடம் உள்ளது இது ஏற்கனவே கணக்கிடப்பட்டுள்ளது உங்களுக்குத் தெரிந்த g டெர்ம் மிகவும் எளிமையானது ஒரு பிளேன் வேவ் டெர்ம் மற்றும் இந்த ரோ இங்கே நாம் ஸ்கொயர் செய்யும் போது நாம் அதை நிலையானதாக எப்போதும் எடுத்துக் கொண்டோம் எனவே அது √R ஆகிறது மற்றும் RCS இன் வரையறையில் ஒரு R வெளியே எப்படியும் உட்கார்ந்து உள்ளது எனவே அது ரத்து செய்கிறது எனவே இது அப்படியே இவைகளை நாம் அப்ராக்க்ஷிமேஷனாக மதிப்பீடுகள் செய்ய முடியும் எனவே இது ஆம்ப்ளிட்யூட் டெர்ம் மற்றும் இது பேஸ் டெர்ம் எனவே நாம் அப்ராக்ஸிமேஷன் மதிப்பீடுகள் ஆம்ப்ளிட்யூட் டெர்ம் மற்றும் நாம் செய்யும் அப்ராக்ஸிமேஷன் பேஸ் டெர்மிலும் செய்யவேண்டும் மாணவர் பேஸ் ஆம் r ′என்பது ரிசீவரின் இருப்பிடம் மாணவர் எனவே நாங்கள் r ′ வரையறையை முடிவிலிக்கு முனைய வேண்டும் ஆமாம் என்னிடம் அது இருந்திருந்தால் எனவே இங்கே நான் ப்ரைம் கோஆர்டினேட் யை தேர்ந்தெடுத்துள்ளேன் எனவே என் வரையறை RCS ஆக இருக்கும் மாணவர் அது r ′ ஆக இருக்கும் இங்கே அது r ′ ஆக இருக்கும் 2π எனவே இதை நாங்கள் இப்படி இருக்கும்படி செய்தோம் மாணவர் நாங்கள் ஏன் துறைமுக இயந்திரத்தை ρ போன்று ஒரே மாதிரியாக தேர்வு செய்கிறோம் உங்களால் முடியும் ஆனால் இருவருக்கும் ஒரே அப்ராக்ஸிமேஷனை நீங்கள் தேர்வு செய்யலாம் ஆனால் இதைச் செய்வது உங்களுக்கு கிட்டத்தட்ட அதே துல்லியத்தை தருகிறது எனவே இது r 2rEzsr2Ezi002 ஏனென்றால் நான் இங்கு பீல்டை வைத்திருந்தேன் ப்ரைம் கோஆர்டினேட்ஸ்களின் அடிப்படையில் மற்றும் இந்த வரையறையின் இது அன்ப்ரைம் கோஆர்டினேட்ஸ்களின் அடிப்படையிலும் அது இங்கு என்று கருதப்படுகிறது இங்கே ஒரு கான்வெக்க்ஷனில் சிறிய மாற்றம் மட்டுமே உள்ளது வரையறையில் நான் படத்தில் எங்கு வருகிறேன் அது சரியாக இருக்கும் ஏனென்றால் நான் ஸ்கேட்டர்டு பீல்ட் யை கணக்கிடும்போது நான் சொல்வதைப் பொறுத்து நான் எனது φ யை பெற இந்த சமன்பாடுகளை தீர்க்கும்போது எனக்கு இன்சிடென்ட் பீல்ட் ன் மதிப்பு தேவை இல்லையெனில் நீங்கள் ஒரு சமன்பாடுகளின் அமைப்பை தீர்த்தாக வேண்டும் நீங்கள் இங்கே திரும்பிப் பார்த்தால் சமன்பாடு இன்சிடென்ட் பீல்ட் இங்கேயே தோன்றியது அதனால் இன்சிடென்ட் பீல்ட் ன் மதிப்பைப் பொறுத்து வெளிப்பாட்டின் உள்ளே எனது மின்னோட்டம் அமைக்கப்பட்டது அதனால் நான் பெறும் தீர்வு மறைமுகமாக நான் எந்த ஆங்கிளில் விமானத்தை ஒளிரச் செய்கிறேன் என்பதைப் பொறுத்தது படிவம் எனவே அதனால்தான் இது ஒரு i ன் செயல்பாடு மாணவர் வணக்கம் எனவே தோற்றம் இங்கே பொருளின் உள்ளே உள்ளது மாணவர் இல் அங்கு ஒரு பொருள் இருக்கலாம் அப்ராக்ஸிமேஷனாக அது அந்த ரிஜியனில் இருக்கும் தோற்றத்தை மையமாகக் கொண்ட ஒரு பொருள் இருக்கட்டும் ஆமாம் சில நேரங்களில் எனவே இது தான் பொருள் மாணவர் எனவே தோற்றம் r பிட் r ப்ரைம்க்கு செல்லாது என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆமாம் r தொலைவில் செல்லவில்லை ஏனெனில் வரையறுக்கப்பட்ட பொருள் r′ எனது ரிசீவர் இருக்கும் இடம் மற்றும் r′ எல்லையில்லா வரையறை நோக்கி எடுக்க வேண்டும் என்கின்றார்